வாழ்த்துக்கள் மற்றும் TALE இன் தொகுதி 3 க்கு வருக இது TALE 2 தொகுதியின் தொடர்ச்சியாகும் TALE தொகுதி 2 ம் TALE தொகுதியின் தொடர்ச்சியாகும் TALE தொகுதி 2 இல் ADDIE மாதிரியின் கட்டமைப்பில் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் செயல்முறையைப் பார்த்தோம் ADDIE மாதிரி என்பது பகுப்பாய்வு வடிவமைப்பு மேம்பாடு செயல்பாடுகளை செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றைக் குறிக்கும் மிகவும் பொதுவான மாதிரியாகும் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள துணை செயல்முறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியாக NBA தேவைகளுக்கேற்ப பாடங்களை வடிவமைக்க முடியும் இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பாடத்திட்டத்தை தேசிய அங்கீகார வாரியத்தால் குறிப்பிடப்பட்ட தேவைகளுடன் வடிவமைக்க முடியும் இப்போது வரை மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் சொந்த வழியில் பாடத்திட்டத்தை வடிவமைத்தனர் இது உண்மையில் பெரிய அளவில் தலைப்புகளின் பட்டியலை போர்டு ஆப் ஸ்டடீஸ் மூலம் தேர்வுசெய்கிறது பின்னர் அதை NBA தேவைகளுக்கு ஏற்ப எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறது ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ADDIE கட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் மற்றும் NBA தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை வடிவமைக்கலாம் அதாவது பாடத்திட்டத்தின் வடிவமைப்பு மற்றும் பாடத்தை நடத்தும் முறை அவற்றை ADDIE இன் 5 கட்டங்கள் மூலம் நாம் பார்த்தோம் தொகுதி 3 கற்பித்தலை எவ்வாறு நடத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறது பாடத்திட்டத்தை எவ்வாறு வடிவமைக்க முடியும் விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பது கற்பிக்கப்பட்டது TALE Module 1 இல் ஆராயப்பட்டது இப்போது நாம் எவ்வாறு கற்பித்தலைச் செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்துள்ளோம் இந்த யூனிட்டில் கற்பித்தலின் தன்மை மற்றும் கட்டமைப்புகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் கற்பித்தல் என்றால் என்ன அதன் இயல்பு என்ன அதன் கட்டமைப்புகள் என்ன என்பதையும் நாம் வரையறுக்க வேண்டும் இப்போது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய முதல் விஷயம் தனித்துவமான கற்பித்தல் முறை இல்லை நம்மிடம் உள்ள அறிவின் அடிப்படையில் இதற்கு விதிவிலக்கல்ல மக்கள் தங்கள் சொந்த அறிவைக் கட்டமைப்பதன் மூலம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் அறிவை நீங்கள் கட்டமைக்கவில்லை என்றால் நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டிய ஒரே வழி முடிந்தவரை கேட்கப் போகும் பல கேள்விகளுக்கான பதில்களை நினைவில் வைத்திருப்பதுதான் அதைத்தான் நாம் பொருளுணரா மனப்பாடம் என்று அழைக்கிறோம் துரதிர்ஷ்டவசமாக பல தேர்வுகள் அல்லது போட்டித் தேர்வுகள் கற்கும் பழக்கத்தை பொருளுணரா கற்றலுக்கு குறைக்கின்றன ஆனால் நீங்கள் உண்மையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் அதாவது உங்களுக்கு அறிமுகமில்லாத சூழ்நிலைகளில் அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் அறிவைப் பயன்படுத்த வேண்டும் அல்லது புதிய சூழ்நிலைகளில் சிக்கல்களைத் தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சொந்த அறிவை கட்டமைக்க வேண்டும் கற்பவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பொருளின் செயலில் தங்கள் சொந்த அறிவைக் கட்டமைக்க கையாளுதல் தேவைப்படுகிறது மற்றும் கற்றல் செயலற்றதாக நிகழ முடியாது அதாவது கேட்பதன் மூலம் அது நிகழ முடியாது எந்த வகையிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பொருளுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும் இது பாடங்களின் தன்மையைப் பொறுத்தது கற்பவர் உண்மையிலேயே கற்றுக் கொள்வதற்கான பொருளை எவ்வாறு கையாள முடியும் என்பதை எளிதாக்க கற்பித்தல் உதவுகிறது இது ஆக்கபூர்வவாதத்தின் முதன்மைக் கொள்கையாகும் TALE தொகுதி 1 ஐப் பார்க்கவும் ஒவ்வொரு கற்பவரும் தனது சொந்த அறிவை கட்டமைக்கிறார்கள் யாரோ ஒருவரது மூளையின் நீண்டகால நினைவகத்தில் எதையாவது பரிமாற்றம் செய்து நிரந்தரமாக சேமிக்க முடியும் என்பது போல அல்ல ஒவ்வொரு தனிமனிதனும் தனது சொந்த அறிவை உருவாக்க வேண்டும் கற்பவர் கட்டமைக்க வேண்டிய அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகள் யாவும் கற்றல் விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன நாம் கற்றுக் கொள்ள வேண்டியவற்றிலிருந்து தொடங்கி அவற்றை கற்றல் விளைவுகளாகக் குறிப்பிடுகிறோம் மேலும் கற்பித்தல் அனைத்து கற்பவர்களுக்கும் தங்கள் சொந்த அறிவைக் கட்டமைக்க உதவ வேண்டும் அதுதான் கற்பித்தல் கற்பித்தலின் நோக்கம் மக்கள் கற்றுக்கொள்ள உதவுவதே இது மிகவும் எளிமையான அறிக்கை அதனால்தான் ஒருவரை ஒரு ஆசிரியரைப் போல அழைப்பதற்குப் பதிலாக நாங்கள் அவரை அவளை ஒரு பயிற்றுவிப்பாளராக அழைக்கிறோம் பயிற்றுவிப்பாளர் என்ற சொல் சில ஆசிரியர்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை என்றாலும் அவர்கள் கற்பித்தல் ஒரு கீழ் நிலை செயல்முறை என்று கருதுகின்றனர் அனைத்து ஆசிரியர்களும் வகுப்பறையில் கற்பித்தல் செய்கிறார்கள் கற்பித்தலின் நோக்கம் என்ன இது மக்கள் கற்றுக்கொள்ள உதவுவதாகும் அறிவின் கட்டுமானம் என்றால் கற்றவர் என்ன செய்கிறாரோ அது அந்த கட்டுமானத்தை வளர்க்க ஆசிரியர் என்ன செய்தார் நிறைய விஷயங்களை வைப்பதன் மூலமோ வழங்குவதன் மூலமோ மாணவர்கள் கற்பதில்லை எனவே ஆசிரியரின் முக்கிய பணி அனைத்து கற்பவர்களின் அறிவையும் எவ்வாறு விரைவாக கட்டமைப்பது என்பதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக சவால் என்பது ஒவ்வொரு கற்பவரும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருப்பது ஒரே முறைகள் ஒரே நுட்பங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இயங்காது கற்பவரால் அறிவைக் கட்டியெழுப்புவதற்கான இந்த ஊக்குவிப்பு கற்பித்தல் என்று அழைக்கப்படுகிறது அதைத்தான் நாம் முறைசாரா முறையில் பேசுகிறோம் முறையான வழியில் கற்பித்தல் என்பது அடையாளம் காணப்பட்ட கற்றல் இலக்கை நோக்கி வேண்டுமென்றே கற்றலை எளிதாக்குவதாகும் அடையாளம் காணப்பட்ட கற்றல் இலக்கு என்ன ஒன்று அது திறன் அல்லது பாட விளைவு எனக் கூறப்படுகிறது திறன் என்பது ஒரு பாட விளைவின் சிறிய அங்கமாகும் சில நேரங்களில் ஒரு விளைவுக்கு எந்த திறன்களும் இருக்காது ஒரு சில விளைவை மேலும் விரிவாகக் கூற முடியாது அதனால்தான் கற்பித்தலின் நோக்கம் ஒரு திறமை அல்லது விளைவு குறிப்பிடுவதற்கான மற்றொரு வழி இது சில திட்டமிட்ட இலக்கை அடைவதை ஊக்குவிப்பதற்கான கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் சில நோக்கம் கொண்ட இலக்கை அடைவதற்கான நிலைமைகள் ஆகும் இது கற்றல் நடவடிக்கைகளின் முறையான ஏற்பாடு ஆகும் கற்றல் நடவடிக்கைகள் என்றால் என்ன கற்றல் செயல்பாடு ஒரு சொற்பொழிவைக் கேட்பது ஒரு சிக்கலைத் தீர்ப்பது ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் ஏதாவது ஒன்றைப் பற்றி விவாதிப்பது ஒரு கள பரிசோதனை போன்றவை பல கற்றல் நடவடிக்கைகள் உள்ளன ஆசிரியர் அவர் அவள் விரும்பும் கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் வரிசையை தேர்வு செய்ய வேண்டும் கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் நிபந்தனைகளின் முறையான ஏற்பாடு நிபந்தனைகள் எப்போதுமே அதனுடன் செல்லும் ஏனென்றால் அது அவர்கள் வைத்திருக்கும் சூழல் மற்றும் வகுப்பறை ஏற்பாடுகள் மற்றும் பலவற்றைப் பொறுத்தது சில நோக்கம் கொண்ட இலக்கை அடைவதை ஊக்குவிப்பது என்பது நமக்கு ஒரு கற்றல் விளைவு பாட விளைவு திறன் சில பாட விளைவுகளின் கீழ் திறன் "கற்பித்தல் என்பது அடையாளம் காணப்பட்ட கற்றல் இலக்கை நோக்கி கற்பவர்களுக்கு வசதி செய்தல்" என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இது கற்பித்தலை வரையறுக்கும் எளிய வழியாகும் நடைமுறையில் உள்ள கற்பித்தல் பெரும்பாலும் விரிவுரை அடிப்படையிலானது 90 சதவீதத்திற்கும் அதிகமான சூழ்நிலைகள் அல்லது வகுப்பறைகள் விரிவுரையாக செய்யப்படுகின்றன நாம் ஏன் இந்த பயன்முறையில் இறங்கினோம் ஏனென்றால் ஆசிரியர்கள் அவர்களது ஆசிரியர்கள் பின்பற்றிய முறையைப் பின்பற்றுகிறார்கள் நமது ஆரம்ப பள்ளி அல்லது மேல்நிலைப் பள்ளி அல்லது நாம் படித்த கல்லூரிகளில் கூட ஆசிரியர்கள் விரிவுரை முறையைப் பின்பற்றினார்கள் விரிவுரை முறை தான் ஒரே வழி என்று நாம் தொடர்ந்து பின்பற்றுகிறோம் நமது ஆசிரியர்கள் நமக்குக் கற்பித்த விதம் மாணவர்களாக நமக்குப் பிடிக்கவில்லை ஆமாம் எப்போதாவது உங்களுக்கு சில எழுச்சியூட்டும் ஆசிரியர்கள் இருப்பார்கள் அவர்கள் பேசும் விதம் அவர்கள் அக்கறை கொள்ளும் விதம் அல்லது அவர்கள் தகவல்களை ஒழுங்கமைக்கும் விதம் ஆனால் இன்னும் நமது நல்ல ஆசிரியர்கள் கூட பெரும்பாலும் விரிவுரை தான் செய்கிறார்கள் நாம் அதை மாணவர்களாக விரும்பவில்லை ஆசிரியர்களாகிய நாம் இப்போது செய்வதை நமது சொந்த மாணவர்கள் பாராட்ட வாய்ப்பில்லை வேண்டுகோள் என்னவென்றால் பெரும்பாலும் விரிவுரை அடிப்படையிலான வழிமுறைகளுக்கு குறைந்தபட்சம் மாற்று வழிகளை ஆராய வேண்டும் விரிவுரை முறை என்பது இந்த தொகுதியில் நாம் ஆராயும் ஒரே முறை அல்ல பாட விளைவுகள் திறமைகள் அவர்களின் பொறுப்புகள் மற்றும் அவர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் பற்றிய தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கும்போது அவர்கள் சிறப்பாகக் கற்றுக்கொள்கிறார்கள் இது தொகுதி 1 மற்றும் 2 இல் கூறப்பட்டுள்ளது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் படி பாட விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பது தொகுதி 1 இல் காணப்படுகிறது மதிப்பீடு என்பது ஒரு பாட முடிவில் கற்பவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கருதப்படுகிறார்களோ அதோடு ஒத்ததாக இருக்க வேண்டும் மதிப்பீடு பாட விளைவுகளுடன் பொருந்தவில்லை என்றால் நோக்கம் கொண்ட கற்றல் நடைபெறாது என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம் கற்றல் நடைபெறாது ஏனென்றால் மதிப்பீடு என்ன என்பது குறித்த அவர்களின் கருத்தின் படி மட்டுமே மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள் மதிப்பீடு நிச்சயமாக பாட விளைவுகளுடன் ஒத்துப்போகிறது என்று நாம் கருதுவோம் இந்த இரண்டையும் கவனித்துக்கொண்டவுடன் வரையறுக்கப்பட்ட விளைவுகள் அல்லது திறன்களைப் பெறுவதற்கு மாணவருக்கு கற்பித்தல் உதவும் போது மாணவர்கள் சிறப்பாகக் கற்றுக்கொள்வார்கள் நமது முக்கிய குறிக்கோள் கற்பவர்கள் கூறப்பட்ட விளைவுகளை அடைய உதவுவதாகும் நாம் எவ்வாறு ஒரு பாடத்தை நடத்துகிறோம் நாம் பாட விளைவுகளையும் திறன்களையும் எழுதுகிறோம் மற்றும் கூறப்பட்ட விளைவுகளை அடைய மாணவருக்கு வசதியாக கற்பித்தல்களை நடத்துகிறோம் பின்னர் விளைவுகளை அடைவதை அளவிடவும் அசைன்மென்ட் மற்றும் வகுப்பு சோதனைகள் வழியாக பல முறை அதைச் செய்கிறோம் இறுதியாக செமஸ்டர் தேர்வை முடிப்போம் நாம் கற்பித்தலை ஒரு செமஸ்டரில் நடத்தி செல்லும்போது ஒரு தொடர்ச்சியான பாடத்திட்டத்தை நடத்துவதன் மூலம் விளைவுகளை அடைவதை நாம் அளவிடுகிறோம் ஒரு கற்பித்தல் யூனிட் என்றால் என்ன என்பதை மறுவரையறை செய்வோம் தொகுதி 2 இல் நாங்கள் தெரிவி த்துள்ளோம் ஒரு பாடம் அதன் பாட விளைவுகளின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளது பாட விளைவுகள் திறன்களாக விரிவாகக் கூறப்படுகின்றன நம்மிடம் 7 பாட விளைவுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் பாட விளைவுகளை திறன்களாக விரிவுபடுத்தியவுடன் சொல்லலாம் நம்மிடம் சுமார் 15 திறமைகள் உள்ளன ஒரு கற்பித்தல் யூனிட் ஒரு திறனுடன் தொடர்புடையது அதாவது கற்பித்தல் மற்றும் திறமை ஆகியவை கைகோர்த்துச் செல்கின்றன அவை அடிப்படையில் ஒன்றே அதாவது நான் ஒரு கற்பித்தல் யூனிட் என்று பெயரிட விரும்பினால் அதை திறனாய்வு அறிக்கையுடன் பெயரிடுவேன் ஒரு கற்பித்தல் யூனிட்டில் 1 முதல் 5 வகுப்பறை அமர்வுகள் 55 நிமிடங்கள் முதல் 1 மணிநேர காலம் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டு மணி நேர ஆய்வக அமர்வுகள் களப் பயணங்கள் போன்றவை இருக்கும் ஒரு கற்பித்தல் யூனிட் 1 முதல் 5 வகுப்பறை அமர்வுகள் மற்றும் அல்லது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 மணி நேர ஆய்வக அமர்வுகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் சில கற்பித்தல் யூனிட்டுக்கு 1 மணிநேரம் மட்டுமே இருக்கலாம் சிலவற்றிற்கு 2 இருக்கலாம் சிலவற்றிற்கு 5 வரை கூட இருக்கலாம் ஆனால் மிகவும் அரிதாகவே நீங்கள் ஒரு கற்பித்தல் யூனிட்டுக்கு 5 வகுப்பறை அமர்வுகளுக்கு மேல் செல்வீர்கள் கற்பித்தலின் தேர்வு பரிந்துரைக்கத்தக்கது அதாவது "கற்பித்தல் இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும்" என்று நீங்கள் சொல்கிறீர்கள் மற்றொரு நபர் கற்பித்தல் நடவடிக்கைகளை வேறு வழியில் மறுசீரமைக்க விரும்பலாம் நாம் 'பரிந்துரைக்கிறோம்' இது சில நன்கு நிறுவப்பட்ட கோட்பாட்டிலிருந்து பெறப்பட்டதைப் போல அல்ல இது ஒரு கற்பித்தலை நடத்துவதற்கான ஒரே வழியாகும் ஒரு ஆசிரியராக மாணவர்களின் கற்றலுக்கு மிகவும் உகந்ததாக நான் கருதும் விதத்தில் 'வேண்டுமென்றே கற்றல் நடவடிக்கைகள்' என்று ஒரு கற்பித்தலைத் தேர்வு செய்கிறோம் அது தனித்துவமானது அல்ல கற்பித்தலுடன் தொடர்புடைய சூழ்நிலைகள் மிகவும் மாறுபட்டவை எடுத்துக்காட்டாக சூழ்நிலைகள் பாடத்தின் தன்மையால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு கணித பாடம் பொறியியலாளர்களுக்கான புள்ளிவிவரங்கள் இயற்பியலில் ஒரு பாடம் இயந்திர வரைபடத்தில் ஒரு பாடம் அல்லது மின்காந்தக் கோட்பாடு அவை அனைத்தும் அவற்றின் இயல்பில் மிகவும் வேறுபட்டவை அவற்றைக் கற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவம் மற்றும் வழிமுறை அனைத்தும் வேறுபட்டவை சூழ்நிலைகள் வேறுபட்டவை மற்றும் பாடத்தின் தன்மையால் தீர்மானிக்கப்படுகின்றன வெவ்வேறு பாடங்களுக்கு வெவ்வேறு ஆசிரியர்கள் உள்ளனர் ஒவ்வொரு ஆசிரியரும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது அனுபவம் மற்றும் அவரது திறன்களை அடிப்படையாகக் கொண்டு பாடத்திட்டத்தை தனது சொந்த வழியில் பார்ப்பார் எல்லா நிறுவனங்களிலும் மாணவர்கள் ஒரே மாதிரியாக இல்லை சற்று சிறந்த தரவரிசைக் கல்லூரிகளில் நீங்கள் மிக அதிக எண்ணிக்கையிலான நல்ல மாணவர்களைக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் மற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த அறிவாற்றல் திறன்கள் மற்றும் வெவ்வேறு உந்துதல் நிலைகள் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் உதாரணமாக நான் மூன்றாம் ஆண்டு மின் பொறியியல் துறையை எடுத்துக் கொண்டால் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களையும் வெவ்வேறு நிறுவனங்களையும் பார்த்தால் அவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் என்று சொல்ல முடியாது எனவே நீங்கள் அனைத்து வகையான மாணவர்களுக்கும் ஒரே கற்பித்தல் அணுகுமுறையை எடுக்க முடியாது மாணவர்களின் இயல்பு நிலைமையை தீர்மானிக்கும் அதற்கு மேல் உயர் கல்வி மிகவும் தனியார்மயமாக்கப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு கல்லூரிக்கும் அதன் சொந்த நிர்வாகம் உள்ளது மேலும் வெவ்வேறு நிர்வாகங்கள் நிறுவனத்தை வெவ்வேறு வழிகளில் பார்க்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எந்த இரண்டு நிர்வாகங்களும் பொறியியல் கல்லூரியை ஒரே மாதிரியாகப் பார்க்காது சிலருக்கு இது முற்றிலும் வணிகமாகும் சிலருக்கு திருப்திகரமாக வேலை செய்வது போதுமானதாக இருக்கிறது சிலர் மேம்படுத்துவதில் அதிக அக்கறை காட்டவில்லை யாரோ எல்லாவற்றையும் மைக்ரோமேனேஜ் செய்ய விரும்புவார்கள் மேலும் சில நிர்வாகங்கள் ஒரு கற்பிக்கப்பட வேண்டிய பாடநெறியைப் போன்ற பல விஷயங்களை சட்டமாக்க விரும்புகின்றன மற்றும் பல ஒரு அமைப்பின் கீழ் வழங்கப்படும் படிப்புகள் மீண்டும் மிகவும் வேறுபட்டவை அந்த அளவிற்கு சூழ்நிலைகள் வேறுபட்டவை மற்றும் மிகவும் மாறுபட்டவை அடுத்த யூனிட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆராய்வோம் வரம்பற்ற எண்ணிக்கையிலான கற்பித்தல் அணுகுமுறைகள் உள்ளன இன்னும் மக்கள் அதில் பங்களிப்பு செய்கிறார்கள் நீங்கள் வைத்திருக்கும் விருப்பத்தேர்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தொழில்நுட்பங்களும் தொடர்ந்து மேம்பட்டு வருகின்றன தொழில்நுட்பங்களுடன் நீங்கள் வைத்திருக்கும் விருப்பத்தேர்வுகளும் மேலும் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது ஆசிரியர் கிடைக்கக்கூடியது மற்றும் சாத்தியமானதைப் பார்த்து ஒரு விருப்பத்தேர்வு செய்ய வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக அல்லது தற்செயலாக ஆசிரியர்களுக்கு பெரும்பாலான நேரம் சொற்பொழிவு செய்வதன் மூலம் கற்பித்தலைத் தேர்வுசெய்கிறார்கள் உங்கள் பாடத்திற்க்கான மாற்று கற்பித்தல் அணுகுமுறைகளை ஆராயுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கற்பித்தல் சூழ்நிலைகள் மற்றும் கற்பித்தல் அணுகுமுறையைப் பொருட்படுத்தாமல் கற்பித்தல் எவ்வாறு இருக்க வேண்டும் இது முதலில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனுள்ள என்பதன் பொருள் கற்றவர்கள் நோக்கம் கொண்ட கற்றல் விளைவை அடைய வேண்டும் அல்லது இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு கற்பித்தல் யூனிட் தொடர்பாக கற்பித்தல் யூனிட்டின் முடிவில் மாணவர் தனது சொந்த அறிவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அது குறிப்பிட்ட திறனை அடைய அவருக்கு உதவும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் திறமை என்பது ஒரு குறிக்கோள் இது பயனுள்ளதாக இல்லாவிட்டால் அது நடைமுறையில் பயனற்றது பின்னர் அது ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் அதாவது கற்பித்தல் கற்பவர்களுக்கு அவர்கள் பெற எதிர்பார்க்கும் அறிவோடு தீவிரமாக ஈடுபட உதவும் அவர்கள் புதிய அறிவில் ஈடுபடவில்லை என்றால் அவர்கள் விரும்பிய கற்றல் விளைவை அடைய மாட்டார்கள் மாணவர் ஈடுபாட்டை எளிதாக்க ஆசிரியர் கற்றல் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்கிறார் அல்லது ஒழுங்கு செய்கிறார் கேட்பது என்பது அறிவோடு ஈடுபடுவதற்கான செயலின் வடிவம் அல்ல ஆசிரியர் தங்கள் மாணவர்களை எவ்வாறு அறிவோடு ஈடுபடுத்துவது என்ற பிரச்சினையை தீர்க்க வேண்டும் சூழ்நிலைகள் மற்றும் கற்பித்தல் முறைகளைப் பொருட்படுத்தாமல் அதன் வளங்களைப் பயன்படுத்துவதில் கற்பித்தல் திறமையாக இருக்க வேண்டும் திறமையான என்பதன் அர்த்தம் எந்தவொரு முறையான திட்டத்திலும் ஒரு பாடத்தை கற்பிக்கும் போது ஆசிரியருக்கு குறைந்த நேரம் மட்டுமே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய மணிநேரங்களின் எண்ணிக்கை அல்லது மாணவர் 5 முதல் 6 படிப்புகளைச் செய்ய முயற்சிக்கும்போது மாணவர் எவ்வளவு நேரம் இருக்கிறார் என்பதே ஒரு செமஸ்டரில் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் மாணவர் உங்களுக்கு கிடைப்பார் என்று ஒரு ஆசிரியர் கருத முடியாது கிடைக்கும் வளங்களுக்குள் ஒருவர் பயன்படுத்தும் வளங்களின் அளவைக் குறைக்க வேண்டும் உங்களுக்கு நீண்ட நேரம் தேவைப்பட்டால் அது திறமையாக இருக்காது எடுத்துக்காட்டாக நீங்கள் அதே திறனுக்காக 3 மணி நேரத்திற்குப் பதிலாக 6 மணிநேரம் எடுத்துக் கொண்டால் நீங்கள் அனைவரையும் புதிய அறிவோடு ஈடுபடுத்தி அதை திறம்பட செய்ய முயற்சி செய்யலாம் ஆனால் திறமையாக இருக்காது E3 கற்பித்தல் பயனுள்ள ஈடுபாட்டுடன் மற்றும் திறமையான இவை மூன்றையும் ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் அவற்றில் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு கடினமான கருத்துக்கு அதிக நேரம் தேவைப்படலாம் அதை என்னால் திறமையாக செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் அது பயனுள்ளதாக இல்லாவிட்டால் பயனில்லை கற்பித்தலின் பல்வேறு அம்சங்களை வகைப்படுத்த முயற்சிக்கிறோம் வகைப்படுத்துவதற்கான ஒரு அகநிலை வழி கற்பித்தலுக்கு இரண்டு கட்டுமானங்கள் உள்ளன ஒன்று கற்பித்தல் சூழ்நிலைகள் மற்றொன்று கற்பித்தல் அணுகுமுறைகள் ஒவ்வொன்றும் விரிவாக்கப்படும் கற்பித்தலின் சூழ்நிலைகள் மதிப்புகள் மற்றும் நிபந்தனைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன மதிப்புகள் என்பது கற்றல் குறிக்கோள்கள் எனது கற்றல் இலக்கை நான் தேர்வுசெய்ய முடியும் எடுத்துக்காட்டாக கற்பவர் உணர்திறன் பெறுவது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் தொழில்நுட்பத்தின் செல்வாக்கைப் பற்றி ஒரு உணர்வும் அல்லது அக்கறையும் கொண்டிருக்கிறார் ஆனால் எனக்கு அத்தகைய கற்றல் இலக்கு இல்லை கற்றல் இலக்கைத் தேர்ந்தெடுப்பது கற்பித்தல் நிலைமைக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பின்னர் என்ன முன்னுரிமைகள் மற்றும் என்ன முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன யாருக்கு சக்தி இருக்கிறது யார் தீர்மானிக்கிறார்கள் நமது தனியார்மயமாக்கப்பட்ட சிறிய அடுக்கு 3 வகை பொறியியல் கல்லூரிகளில் 'யாருக்கு அதிகாரம் இருக்கிறது' என்பது ஆதிக்கம் செலுத்துகிறது கற்பித்தல் சூழ்நிலைகள் நிபந்தனைகளாலும் வகைப்படுத்தப்படுகின்றன நிபந்தனைகள் என்பது உள்ளடக்கம் அதாவது பொருளின் தன்மை கற்பவர்கள் கற்பவர்கள் எல்லா நிறுவனங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை மற்றும் உங்களிடம் உள்ள கற்றல் சூழல் ஆகியவை அடங்கும் மதிப்புகள் அல்லது கற்பித்தல் சூழ்நிலைகள் மதிப்புகள் என்பது கற்றல் குறிக்கோள்கள் அதாவது திறமைகள் மற்றும் CO களைத் தவிர வேறில்லை எடுத்துக்காட்டு "வணிக பயன்பாடுகளில் பொதுவாக எதிர்கொள்ளும் C இல் நல்ல ப்ரோக்ராம்களை எழுதுங்கள் " இந்த வகையான கற்றல் இலக்கை நான் எழுதும்போது வகுப்பில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள புதிரியை தீர்ப்பது அல்லது அத்தியாயத்தின் முடிவில் உள்ள புதிரியை போல இது இருக்காது எனக்காக நான் வைத்துள்ள கற்றல் இலக்கு என்ன வணிக பயன்பாடுகளில் பொதுவாக எதிர்கொள்ளும் C இல் நல்ல ப்ரோக்ராம்களை எழுதுங்கள் அதாவது பொதுவாக எதிர்கொள்ளும் இந்த வணிக பயன்பாடுகளின் பட்டியலை ஒரு ஆசிரியர் தயாரிக்க வேண்டும் பின்னர் அந்த புதிரியை தீர்க்க மாணவருக்கு வசதி செய்ய வேண்டும் நீங்கள் சில மாதிரிகளை தீர்க்கலாம் ஆனால் மாணவர்கள் அந்த புதிரியை அவர்களால் தீர்க்க முடிய வேண்டும் எனது கற்பித்தல் அளவுகோல்கள் ப்ரோக்ராம்மிங் புதிரிகளைத் தீர்க்க விரும்பும் மாணவர்களை உருவாக்குவது கற்பித்தலாக இருக்க வேண்டும் அதாவது அதிக ப்ரோக்ராம்மிங் புதிரிகளைத் தீர்க்க மாணவர் உற்சாகமாக இருக்க வேண்டும் ஆசிரியர் தேர்ந்தெடுத்த முறை ப்ரோக்ராம் பங்கு விமர்சன முறையைப் பயன்படுத்துவதாகும் அதாவது ஒவ்வொரு மாணவரும் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை தனது அடுத்துள்ளவருடன் பகிர்ந்து கொள்கிறார் அடுத்துள்ளவர் விமர்சிப்பார் இந்த முறையைப் பயன்படுத்தினால் பகிர்வதற்கும் விமர்சிப்பதற்கும் மாற்றுவதற்கும் நேரம் எடுக்கும் நேரம் எடுப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த முறையைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த அம்சத்தை நீங்கள் திட்டமிடலில் இணைக்க வேண்டும் யாருக்கு சக்தி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு துறைத் தலைவர் மூலம் மேலாண்மை உதாரணமாக நான் ஒரு ஐ டி அல்லது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் எடுத்தால் எச் டி மூலம் மேலாண்மை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை ஆசிரியருக்கு அதிகாரம் இருக்கிறது அதேசமயம் நாம் பார்த்த அல்லது கேள்விப்பட்ட பல கல்லூரிகளில் HOD மூலம் நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளது வெளிப்படையாக அது பின்பற்றப்படும் கற்பித்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிபந்தனைகள் எடுத்துக்காட்டு "C பயன்படுத்தி ப்ரோக்ராம்மிங் மூலம் புதிரிகளை தீர்த்தல்" குறைந்த சி டி தரவரிசை கொண்ட மாணவர்கள் சொற்பொழிவு கற்றலுடன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் கற்றல் சூழல் உங்களிடம் ஒரு வகுப்பறை அவ்வளவு வசதியாக இருக்காது உங்களிடம் கரும்பலகை மற்றும் சுண்ணாம்பு துண்டு மட்டுமே உள்ளது வேறு சில இடங்களில் உங்களிடம் எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கலாம் ஒரு சூடான இடத்தில் எல்லா நேரத்திலும் காற்றாடி இயங்கினால் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது ஆசிரியர் சொல்வதை கடைசி பெஞ்சில் உள்ளவர்கள் கேட்க முடியாது ஒரு முக்கியமான கற்பித்தல் மேம்பாட்டு தடை என்பது அதிக தேர்ச்சி சதவீதங்களை அடைவதற்கான தேவை இதுதான் HOD உத்தரவுகள் அல்லது நிர்வாகத்திற்கு தேவைப்படுகிறது நீங்கள் என்ன செய்தாலும் நாம் அதிக தேர்ச்சி சதவீதங்களை அடைய வேண்டும் இது ஒரு தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அல்லது இணைந்த கல்லூரியில் இருந்தாலும் சரி துரதிர்ஷ்டவசமாக அல்லது தற்செயலாக இது முக்கிய தேவை இதன் பொருள் கற்பித்தல் மேம்பாட்டுத் தடை உங்களிடம் அதிக தேர்ச்சி சதவீதம் இருப்பதை நான் எவ்வாறு உறுதி செய்வது கற்பித்தல் முறைகளில் நாம் சிறிது நேரம் செலவிடுகிறோம் கற்பித்தல் செய்வதற்கான வரம்பற்ற வழிகள் உங்களிடம் இருக்கும்போது நான் எவ்வாறு வகைப்படுத்துவது இதுபோன்று படிநிலையாக ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறோம் மிக உயர்ந்த நிலை கற்பித்தல் அணுகுமுறை மற்றும் மிகக் குறைந்த நிலை கற்பித்தல் கூறுகள் அதாவது ஒரு கற்பித்தல் முறை பல கற்பித்தல் கூறுகளை ஒரே வழியில் ஒழுங்கமைக்கும் ஒரு கற்பித்தல் அணுகுமுறை வெவ்வேறு கற்பித்தல் முறைகளைப் பயன்படுத்தும் நான் என்ன கற்பித்தல் முறையைப் பயன்படுத்துகிறேன் இது நாம் எடுக்கும் கற்பித்தல் அணுகுமுறையை வகைப்படுத்துகிறது ஒரு கற்பித்தல் கூறு ஒரு எளிய கற்பித்தல் செயல்பாட்டைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு கிராஃபிக் வடிவத்தில் தகவலை வழங்குதல் ஒன்று நான் ஒரு வரைபடம் அல்லது அட்டவணையை வரைகிறேன் பின்னர் நான் மாணவர்களுடன் வரைபடத்தை வரைகிறேன் அல்லது நான் ஒரு அட்டவணை மற்றும் வரைபடத்தை திட்டமிடுகிறேன் ஆனால் கிராஃபிக் வடிவத்தில் தகவல்களை வழங்குவது என்பது ஒரு கற்பித்தல் கூறு ஒரு கற்பித்தல் முறை பல கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்துகிறது மற்றும் இலக்கியத்தில் பலவிதமான கற்பித்தல் முறைகள் உள்ளன நிச்சயமாக இது ஒரு நல்ல செய்தி நீங்கள் தேர்வு செய்யலாம் மற்றும் கெட்ட செய்தி நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இந்த முறைகள் ஒன்றிணைக்கப்படலாம் மற்றும் கற்பித்தல் நிலைமைக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட எண்ணற்ற வரிசைமாற்றங்கள் உள்ளன கற்பித்தல் முறைகளை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது அவை எந்தச் சூழலில் வேலை செய்கின்றன வலை தளத்தில் கற்பித்தல் முறைகளுக்கு பல கருவிகள் உள்ளனவா என்பது பற்றி நிறைய இலக்கியங்களும் தகவல்களும் உள்ளன கற்பித்தல் முறைகளை வகைப்படுத்த பல வழிகள் உள்ளன மற்றும் எந்தவொரு குணாதிசயமும் சில சூழல்களில் மட்டுமே பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உலகளாவிய கற்பித்தல் முறை போன்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பயிற்றுவிப்பாளர் யாரோ அவருக்கு வழங்கிய ஒரு முறையைப் பின்பற்ற வேண்டியதில்லை ஒரு கற்பித்தல் முறையை அவரது அனுபவத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்கலாம் அல்லது சரிசெய்யலாம் அவரது விருப்பத்திற்கு அவர் வைத்திருக்கும் மாணவர்களுக்கு ஏற்ப அவர் கையாளும் பாடத்திற்கு ஏற்ப இந்த விஷயத்தை கையாளும்படி மாற்றியமைக்கலாம் நீங்கள் மாற்றியமைப்பதை பார்க்கும்போது நீங்கள் அடிப்படையில் புதிய கற்பித்தல் முறையை உருவாக்குகிறீர்கள் நம்மிடம் என்ன கற்பித்தல் உள்ளது என்பதைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் TALE இன் தொகுதி 3 இல் நாம் என்ன கையாளப் போகிறோம் என்பதைப் பார்ப்போம் இந்த தொகுதியில் கற்பித்தலின் சூழ்நிலைகள் மூளை எவ்வாறு கற்கிறது நல்ல கற்றலுக்கான கொள்கைகள் உள்ளிட்ட பல அம்சங்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் நம்மிடம் உள்ள சிறிய அறிவு எதுவாக இருந்தாலும் 'மூளை எவ்வாறு கற்கிறது' அந்த அறிவை கற்பித்தலில் பயன்படுத்தலாம் ஒரு கற்பித்தல் முறை மற்றும் ஒரு கற்பித்தல் அணுகுமுறையை செயல்படுத்த ஒருங்கிணைந்த சான்றுகள் அடிப்படையிலான கற்பித்தல் கூறுகளைப் பற்றி பேசுகிறோம் விரிவான களப்பணி மூலம் சான்றுகள் அடிப்படையிலான கற்பித்தல் கூறு நிறுவப்பட்டுள்ளது கற்பித்தல் கூறுகளின் சில பயன்பாடு கற்றலை பெரிதும் எளிதாக்கும் அல்லது இந்த மாணவர் அறிவோடு ஈடுபட பெரிதும் உதவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சில கற்பித்தல் அணுகுமுறைகளையும் நாம் பார்க்கிறோம் புரிந்துகொள்ளுதல் வடிவமைப்பு மெட்டா அறிவாற்றல் கற்றல் மன உணர்வு களம் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றல் ஆகியவற்றிற்கான வழிமுறைகளை எவ்வாறு திட்டமிடுவது நாம் பல்வேறு ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் நிலைகளைப் பற்றி பேசினோம் எடுத்துக்காட்டாக சொற்பொழிவு கற்றலில் அல்ல நினைவில் கொள்வதில் அல்ல அல்லது சில சமயங்களில் வடிவமைப்பு அல்லது சில நேரங்களில் மெட்டா அறிவாற்றல் கற்றல் போன்ற செயல்பாடுகளை உருவாக்க எனது மாணவர்களுக்கு நான் எவ்வாறு பயிற்சி அளிப்பேன் என்பதைப் புரிந்துகொள்வதில் எனது கவனத்தை செலுத்துவதற்கு நான் எவ்வாறு அறிவுறுத்துகிறேன் மன உணர்வு களத்தை நான் எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றலையும் அணுக முடியுமா எனது மாணவர் தனது சொந்தக் கற்றலைத் திட்டமிட செய்ய முடியுமா அதாவது சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றல் மூலம் அவர் தன்னைக் கவனித்துக் கொள்ள முடியும் எனவே இவை தொகுதி 3 இல் நாம் பார்ப்போம் அடுத்த பிரிவில் நாம் முதலில் கற்பித்தல் சூழ்நிலைகள் மற்றும் அவற்றின் தேவைகள் குறித்து கவனம் செலுத்துகிறோம் ஆசிரியர்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த சிக்கல்களில் பலவற்றை அனுபவித்திருப்பீர்கள் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை எடுத்து உங்கள் கற்பித்தலைத் திட்டமிட வேண்டும் முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலையில் செய்யப்படும் வேறொருவரின் கற்பித்தலை நீங்கள் பின்பற்ற முடியாது கற்பித்தல் சூழ்நிலைகள் மற்றும் அவற்றின் தேவைகள் பற்றிய சிறந்த புரிதல் உங்கள் கற்பித்தலைத் திட்டமிட உதவும் என்று நம்புகிறோம்